எனவே கட்டம் a கட்டம் b கட்டம் c λ a λ b ஆகியவற்றுக்கான ஃப்ளக்ஸ் இணைப்புகள் இந்த முழு அணிக்குள் 0 4605 க்கு சமமாக I a I b I c இது சமன்பாடு 63 ஆகும் சமச்சீர் தூண்டல் மேட்ரிக்ஸ் எல் வலது மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வெளிப்பாட்டின் மூலம் இதைப் பிடித்துக் கொள்ளுங்கள் L 0 4605 க்கு சமம் பின்னர் அவற்றை ஒரு கிலோமீட்டருக்கு மில்லி ஹென்றியில் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வைக்கவும் இப்போது I a குறிப்புடன் சமநிலை 3 கட்ட கரண்ட் இது I a குறிப்பு I a i b i c அவை 120 டிகிரி கட்ட மாற்ற வேறுபாடு எனவே ஆல்பா 1 கோணம் 120 டிகிரி எனவே ஆல்பா சதுரம் 1 ஆங்கிள் 240 ஆகவும் ஆல்பா கியூப் 1 வலத்திற்கு சமமாகவும் இருக்கும் இது உங்களுக்குத் தெரியும் எனவே I c க்கு சமம் என்று எழுதலாம் உண்மையில் அது என்னை 120 டிகிரி முன்னிலை வகிக்கிறது எனவே நான் ஆல்பா I க்கு சமமாக இருக்கிறது இது ஒரு சரியானது மற்றும் நான் உண்மையில் Ia ஐ 240 டிகிரிக்கு முன்னிலைப்படுத்துகிறேன் அது உங்கள் ஆல்பா சதுரம் எனவே நான் b ஆல்பா சதுரத்திற்கு சமமாக இருக்கிறது இது சமன்பாடு 65 எனவே I b I c இங்கே மாற்றினால் இந்த சமன்பாட்டில் நீங்கள் மாற்றினால் நீங்கள் இங்கே மாற்றினால் I b ஐ வெளிப்படுத்துகிறேன் I b I c சமன்பாடு 63 மற்றும் 65 ஐப் பயன்படுத்தி எழுதுகிறோம் எனவே நாம் எதைப் பெறுவோம் L a க்கு சமம் λa மேலே I a 0 4605 log 1 மேலே r பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் log 1 மேலே D ab பிளஸ் ஆல்பா log 1 மேலே D ca இந்த ஈக்குவேஷன் 66 அதுபோல λ b என்பது சமமாக இருக்கும்Lb L b என்பது λ b க்கு சமமாக இருக்கும் I b ஆனது 0 4605 க்கு சமமாக இருக்கும் பிறகு Lc I c க்கு சமமாக λ c க்கு 0 4605 க்கு சமமாக ஆல்பா சதுரப் பதிவு 1 மீது D ca மற்றும் ஆல்பா பதிவு 1 மீது D bc log 1 மீது r இது சமன்பாடு 68 ஆகும் எனவே சமன்பாடு 66 67 68 இந்த தூண்டல் L a L b L c உண்மையான அளவு சரியானது அல்ல என்பதைக் காட்டுகிறது முதலில் அவை பரஸ்பர தூண்டல்களால் சமமாக இல்லை ஏனெனில் அவை கற்பனையான பகுதிகளைக் கொண்டுள்ளன எனவே இவை உண்மையான அளவுகள் அல்ல எனவே எல்லா L a L b L c யும் வித்தியாசமாக இருக்கும் என்று அர்த்தம் எனவே கட்டத்தின் தூண்டலை ஒரு கட்டம் b கட்டமாக ஆக்குவதற்கு ஏறக்குறைய அதே வலதுபுறம் டிரான்ஸ்மபோஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் ரைட் என்று அழைக்கப்படும் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான ஒரு முறையை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியானால் உங்களிடம் ஒரு கண்டக்டர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இது முக்கோண உள்ளமைவு எடுக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் அது a இது b மற்றும் c கட்டம் அந்த மின்னோட்டம் I தூரத்தில் கட்டம் a மற்றும் b அது I b மற்றும் கட்டம் c மின்னோட்டம் I c அதன் தூரம் கட்டம் a மற்றும் b வழக்கம் போல் அது D ab கட்டம் b மற்றும் c க்கு இடையில் அது d bc மற்றும் a மற்றும் c க்கு இடையில் நாங்கள் D ca எழுதிக்கொண்டிருந்தோம் இப்போது இது பரிமாற்ற சுழற்சி 3 கட்டக் கோட்டின் சுழற்சி இது பிரிவு 1 இது பிரிவு 2 மற்றும் இது பிரிவு 3 இப்போது நீங்கள் உதாரணமாக எடுக்கும் என்ன நடக்கும் நீங்கள் முதலில் எடுத்துக் கொள்ளுங்கள் இது கண்டக்டர் a இது கண்டக்டர் b கண்டக்டர் சி எனவே பிரிவு 1 ஐ முதலில் கருத்தில் கொள்ளுங்கள் எனவே இது கடத்தி a கண்டக்டர் b மற்றும் கண்டக்டர் c வழக்கம் போல் கடத்தி மூலம் மின்னோட்டம் I a கண்டக்டர் b I b மற்றும் கண்டக்டர் c I c இப்போது என்ன நடக்கும் இது பிரிவு 1 இன் முதல் பகுதி அடுத்த பகுதியில் இப்போது நாம் அதை பிரிவு 2 ஆக்குகிறோம் அது சுழற்சி வரிசையில் இருக்கும் என்று சொல்லுங்கள் அதாவது கண்டக்டர் a இங்கு இருப்பதாகக் கருதப்பட்டது ஆனால் அதற்குப் பதிலாக அது கண்டக்டர் b இன் நிலையை ஆக்கிரமித்துள்ளது எனவே அது இங்கே கடத்தி கண்டக்டரின் உரிமைக்கு வருகிறது அதேபோல் நாம் டிரான்ஸ்போசிஷன் கண்டக்டரை எடுக்கவில்லை என்றால் பிரிவு 3 இல் ஒருவரும் இங்கே இருந்திருக்க வேண்டும் ஆனால் இறுதியில் அது கண்டக்டர் c இன் நிலையை எடுக்கிறது எனவே கண்டக்டர்ஒரு கண்டக்டர் a அதாவது 3 வெவ்வேறு பிரிவுகளில் அதாவது 1 சுழற்சி அதாவது 3 கட்டங்கள் எனவே அது மாறிக்கொண்டே இருக்கிறது கண்டக்டரின் நிலை மாற்றப்படுகிறது எனவே இது ஒரு b c இப்போது நீங்கள் இதை இப்படி எடுத்துக் கொண்டால் அது a அது b மற்றும் அது உங்களுடையது எனவே இது உங்களுடையது இது ஒரு b c சரி இப்போது அடுத்த பகுதியில் கண்டக்டர் நிலை உண்மையில் மாற்றப்பட்டுள்ளது அதாவது அது என்னவாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்காக வரைகிறேன் எனவே இது இங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் இப்போது நீங்கள் அதை கடிகார திசையில் சுழற்றுகிறீர்கள் எனவே இது ஆரம்பத்தில் c c ஆக இருந்தது எனவே அது இங்கே வருகிறது c a ஆக்கிரமிக்கும் நிலை b எனவே அது இங்கே போகிறது மற்றும் b அதன் நிலையை ஆக்கிரமிக்கிறது நீங்கள் c இன் நிலை என்று அழைக்கிறீர்கள் எனவே இங்கே அது b அதாவது இங்கே நீங்கள் கடிகார திசையில் கடிகார திசையில் வலது கடிகார திசையில் எடுக்கிறீர்கள் எனவே அடுத்த பகுதி c a b c a b சரியாக வருகிறது இதேபோல் கடைசியாக மீண்டும் நீங்கள் அதை சுழற்றுங்கள் இது உங்கள் கண்டக்டர் இது போன்ற 3 கண்டக்டர் எனவே b இங்கே இருக்கும் இடத்தை ஆக்கிரமிக்கும் அது b க்கு வருகிறது அதாவது அது மீண்டும் கடிகார திசையில் இருக்கும் நீங்கள் அழைப்பது b c a இங்கேயே அது இங்கிருந்து தொடங்கி அது c a b இங்கே b c a ஒரு பார்வை அது b c a எனவே a b c யிலிருந்து இது இங்கிருந்து தொடங்குகிறது a b c a b c அடுத்ததாக இருக்க வேண்டும் c என்பது a நிலையை ஆக்கிரமிக்கிறது வண்டி மட்டுமே வண்டியும் அதேபோல் மூன்றாவது ஒன்று அது பிசிஏ சரி எனவே இது உண்மையில் நீங்கள் கண்டக்டர் என்று அழைக்கப்படுவதை இடமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அது வழக்கமான இடைவெளியில் வழக்கமான இடைவெளியாக இருந்தால் சராசரி தூண்டல் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் இப்போது சமச்சீரற்ற இடைவெளி கட்ட தூண்டலின் சிக்கலான மதிப்புகளைத் தருகிறது எனவே நாம் இப்போது பார்த்திருக்கிறோம் இது சக்தி அமைப்பைப் படிப்பது கடினம் அல்ல எவ்வாறாயினும் பிராந்திய சமச்சீர்நிலையை நல்ல முறையில் தக்கவைத்து ஒரு குறிப்பிட்ட கட்ட மாதிரியைப் பெறுவதற்கான ஒரு வழி வழக்கமான இடைவெளியில் கடத்திகளின் நிலையை பரிமாறிக்கொள்வதன் மூலம் இந்த கடத்திகள் மற்ற ஒவ்வொரு கண்டக்டரின் உங்கள் அசல் நிலையை ஆக்கிரமித்துள்ளன எனவே இந்த வழியில் நாம் 1 சுழற்சியைக் குறிக்கும் இடமாற்றத்திற்கு செல்வோம் அதாவது 3 பிரிவு இது ஒன்று இது ஒன்று எனவே அந்த வழக்கில் கடத்தி நிலையை மாற்றுவது இடமாற்ற உரிமை என்று அழைக்கப்படும் எனவே இடமாற்றம் வழக்கமாக மாறும்போது நிலையங்களில் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது அதன் துணை மின் நிலையம் சரி எனவே ஒரு முழு சுழற்சி படம் 9 இல் காட்டப்பட்டுள்ளது படம் 9 என்றால் இது ஒன்று இது இது உங்கள் படம் 9 படம் 9 இப்போது இது படம் 9 என்று விளக்கினேன் எனவே இந்த ஏற்பாடு ஒவ்வொரு கண்டக்டருக்கும் டிரான்ஸ்போசிஷன் சுழற்சியில் ஒரே சராசரி தூண்டலைக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் எங்களிடம் ஒவ்வொரு 3 பிரிவுகளிலும் அல்லது கண்டக்டர்களின் நிலையிலும் மாற்றம் உள்ளது எனவே சராசரி தூண்டல் அனைத்து 3 கட்டங்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே சராசரி தூண்டலைப் பெற L மூன்றில் ஒரு பங்குக்கு சமமாக இருக்கும் பின்னர் L ஒரு பிளஸ் L b plus L c சரி இது சமன்பாடு 69 சரி எனவே அல்லது L 0 4605 log D m சமமாக ஒரு கிலோமீட்டருக்கு D s மில்லிஹென்ரி இது சமன்பாடு 70 ஆகும் இவை அனைத்தும் நாம் முன்பு வரையறுத்துள்ளோம் D m D ab க்கு சமம் D bc D caன் சக்தி மூரன்றில் ஒரு பங்கு இங்கே கற்பனை ஆரம் வெறும் r க்கு சமம் எனவே இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் நீங்கள் அனைத்து நிலைகளிலும் தூண்டல் L என இருக்கும் எனவே இடமாற்றத்தின் நன்மை இது எனவே அடுத்தது அடுத்தது 3 கட்ட டபுள் சர்க்யூட் லைன் இன்டெக்டன்ஸ் எனவே இந்த வழக்கில் மீண்டும் அதன் பிரிவு 1 பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 எனவே இங்கே அது ஒரு a b c அதாவது இது உண்மையில் இரட்டை சுற்றுகள் வரி அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் 2 கண்டக்டர்கள் சரியாக உள்ளது எனவே a b c இங்கே மற்ற கடத்திகள் கட்டத்தில் a பின்னர் b பின்னர் c எனவே இந்த தூரம் ac d1 அதாவது bb என்பது d1 cc என்பது c a c to a என்பது d1 ஆகும் இதேபோல் உங்கள் a to b d2 க்கு சமம் இதன் பொருள் b க்கு a என்பது அதன் d2 ஆகும் ஏனெனில் சமச்சீர் மற்றும் a லிருந்து a என்பது d3 ஆகும் அதாவது c to c ஆனது d3 மற்றும் a மற்றும் b க்கு இடையில் உள்ள தூரம் a மற்றும் கட்டம் இந்த கண்டக்டர் a மற்றும் கண்டக்டர் b அது D அதே போல் கடத்தி c b மற்றும் b to c அது D மற்றும் a to c D பிளஸ் D ஆக இருக்கும் அதனால் 2 D இப்போது முன்பு இருந்ததைப் போலவே நாம் இதை மாற்றினால் நீங்கள் இதை அழைப்பது பிரிவு 1 இது பிரிவு 1 இப்பொழுது இப்பிரிவு 2 இல் இது c a b c a b எனவே இங்கும் மாற்றம் c a b எனவே c to c a to a மற்றும் b to b எனவே இது c a b என்பது இங்கே c a b ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் 2 கடத்திகள் உள்ளன அதனால்தான் c to c a to a மற்றும் உங்கள் b to b இதேபோல் பிரிவு 3 இல் அது b c ஒரு உரிமை இப்போது நாங்கள் இதை விளக்குகிறோம் எனவே இங்கே b c a எனவே b to b பின்னர் a to a மற்றும் c to c அதாவது இது இரட்டை சுற்று வரியாக இருந்தால் பிரிவு 1 பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 இது உள்ளமைவாக இருக்கும் சரி எனவே இது உண்மையில் படம் 10 ஆகும் இரட்டை சுற்று 3 கட்ட வரிசையில் கடத்திகளின் ஏற்பாடு இப்போது 3 கட்ட இரட்டை சர்க்யூட் கோடு ஒவ்வொரு கட்டத்திற்கும் 2 இணையான கடத்திகளைக் கொண்டுள்ளது நான் உங்களுக்குச் சொன்னேன் a மற்றும் a 2 கடத்திகள் இணையாக b b இல் c மற்றும் c க்கு இணையாக உள்ளன சரி பொதுவாக இரட்டை சர்க்யூட் 3 கட்ட கோடுகள் அதிக நம்பகத்தன்மை மற்றும் அதிக டிரான்ஸ்மிஷன் திறனை உருவாக்குவது ஒரு பொதுவான நடைமுறையாகும் ஏனென்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு இணையாக 2 கண்டக்டர்கள் இருந்தால் முதலில் அவர்கள் தான் எதிர்ப்பைக் காட்ட வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் பாதியாக இருக்கும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் தூண்டல் என்பது எதிர்வினை என்று பொருள் எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் 2 இணையான கடத்திகள் என்றால் எதிர்வினை தூண்டல் பாதியாக இருக்கும் எனவே எதிர்வினை பாதி வலதுபுறமாக இருக்கும் எனவே அதை முடிவுக்குக் கொண்டுவருவது என்றால் அது உண்மையில் அதிகபட்ச பரிமாற்ற திறனை அதிகரிக்கிறது எனவே அதிகபட்ச பரிமாற்றத் திறனை மேம்படுத்துவதற்கு ஒரு கட்டமைப்பு இருப்பது விரும்பத்தக்கது இதன் விளைவாக ஒரு கட்டத்திற்கு குறைந்தபட்ச தூண்டல் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் ஏனெனில் பரிமாற்ற அமைப்பு எதிர்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது அதாவது உங்கள் எதிர்வினையுடன் ஒப்பிடுகையில் மிகக் குறைவு தூண்டல் குறைவாக இருக்க வேண்டும் எனவே எதிர்வினையும் குறைவாக இருக்கும் எனவே பரஸ்பர GMD குறைவாக இருந்தால் மற்றும் சுய GMD அதிகமாக இருந்தால் நாம் இதைப் பார்த்தோம் நான் அந்த வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன் அந்த வெளிப்பாடு வரும்போதெல்லாம் D m Ds பதிவின் செயல்பாட்டின் பதிவு உங்களால் D m ஐ குறைக்க முடியும் மற்றும் D களை அதிகரிக்க முடிந்தால் அது D m என்பது d m குறைவாக உள்ளது மற்றும் வகுப்பில் D s D s அதிகமாக உள்ளது என்றால் அது a அது 1 மீது உள்ளது நீங்கள் அழையுங்கள் ஆக ஒட்டுமொத்த D கள் அதிகமாக உள்ளது D m குறைவாக உள்ளது D கள் அதிகமாக உள்ளது பின்னர் ஒட்டுமொத்தமாக இந்த D m விகிதங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் எனவே இந்த அளவு குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் செய்தால் தூண்டல் குறைவாக இருக்கும் அதனால்தான் பரஸ்பர GMD குறைவாக இருந்தால் மற்றும் சுய GMD அதிகமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் எனவே எனவே அந்த எண்ணிக்கை 10 I ஒரு இரட்டை சுற்றுகள் 3 கட்ட வரிசையின் பரிமாற்ற சுழற்சியின் 3 பிரிவுகளைக் காட்டினேன் சரி இப்போது தூண்டலைக் கணக்கிட D eq அல்லது வடிவியல் சராசரி தூரம் GMD ஐத் தீர்மானிக்க வேண்டும் முதலில் நீங்கள் சரியாகக் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் சுய GMD ஆகிய இரண்டு விஷயங்களையும் நீங்கள் முதலில் GMD யும் பின்னர் சுய GMD யும் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இதை செய்ய நான் மீண்டும் இந்த உருவத்திற்கு செல்ல வேண்டும் சரி இப்போது உங்களுக்கு முன்பே தெரியும் D eq ஆனது D bc ஆக D bc ஆக D க்கு இருக்கும் அது மூன்றில் ஒரு பங்கு எனவே ஈக்குவேஷன் 71 அதாவது டிரான்ஸ்போசிஷன் சுழற்சியில் பிரிவு 1 இன் கட்டம் a மற்றும் b க்கு இடையேயான பரஸ்பர GMD எனவே D ab என்பது உங்களுடைய a b க்கு என்று நீங்கள் பார்த்தால் நீங்கள் முதலில் ab மற்றும் ab க்கு இடையில் எடுத்துக்கொள்வதை நீங்கள் அழைப்பீர்கள் கட்டம் a or D ab மற்றும் கட்டம் a மற்றும் b எனவே நீங்கள் மட்டுமே உங்கள் ab மற்றும் a b ஐ கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே Dab Dab என்பது D சரியானது பின்னர் நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் Dab உண்மையில் இது போன்ற ஒன்று இருக்கும் நான் விளக்கினால் தெளிவாக இருங்கள் சரியாகப் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் D ஐ நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் Dab ஐக் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் Dab சமம் எனவே உங்கள் வழியில் நான் செய்யும் வழியில் Dab சமமாக இருக்கிறது முதலில் நீங்கள் எடுப்பதற்கு சமம் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுங்கள் இது உங்கள் சிறிய D பின்னொட்டு சரியானது பின்னர் d a to b எனவே d a to b உள்ளே சரி மீண்டும் இது ஒரு dab வருகிறது ஏனெனில் இது கட்டம் a மற்றும் b இல் கட்டமாக இருக்கும் ஒரே கட்டம் இரண்டு கடத்திகள் கட்டம் b இரண்டு கடத்திகள் எனவே அது dab ஆகி அதற்குள் dab ஆக இருக்கும் சரி இப்போது இந்த dab உங்கள் dab D க்கு சமம் எனவே இந்த தூரம் D ஆகிறது அது மூலதனம் D க்கு பதிலாக மூலதனம் D மற்றும் உங்கள் dab dab என்பது சிறிய d2 க்கு சமம் எனவே அது d2 பின்னர் dab எனவே dab மீண்டும் அது D dab எனவே மீண்டும் அது D மற்றும் dBab மற்றும் இங்கே அது சக்தி 1 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் 1 2 3 4 எனவே அது உங்கள் 1 ஆல் 4 ஆக இருக்கும் D மற்றும் dab da dab சென்றது dab dab என்பது d2 க்கு சமம் dab dab இது ab மற்றும் ab அவை ஒன்றே சமச்சீர் உரிமை அவர்கள் அதே ab எனவே உங்கள் d2 மற்றும் da b a b க்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது இது D க்குச் சமம் பவர் 1 க்கு 4 அதாவது உங்கள் D ஆனது D D சதுரம் மற்றும் d2 சதுரம் 1 க்கு 4 க்கு சமம் Dd 2 பாதி சரி அதாவது உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக் கூடாது உங்கள் dab உண்மையில் dab மூலதனத்திற்கு சமம் பின்னர் உங்கள் dab dab அதற்கு சமம் D 2 பிறகு உங்கள் D 2 என்பது உங்கள் a2b க்கு சமமான உங்கள் d2 மற்றும் dab dab ab என்பது மூலதன D க்கு சமம் எனவே எத்தனை பரஸ்பர சாத்தியங்கள் உள்ளன என்று பாருங்கள் 1 2 3 4 எனவே அது 1 க்கு மேல் 4 ஆக இருக்கும் எனவே இறுதியில் அது d d 2 அதிகாரத்தின் பாதிக்குச் செல்கிறது அதாவது உங்கள் D d 2 முதல் 1 by 4 வரை D பாதிக்கு சமம் என்று நான் இங்கு எழுதியுள்ளேன் எனவே D ab எனவே D ab மற்றும் D bc அவர்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனென்றால் a a மற்றும் b இங்கே நடக்கிறது b மற்றும் c a மற்றும் b இந்த பிராந்தியத்தில் மட்டுமே நடக்கிறது இதேபோல் உங்கள் b மற்றும் c b மற்றும் c இது நடக்கிறது பகுதி எனவே ஒரே சமச்சீர் எனவே D bc D ab D bc க்கு சமம் D d 2 இந்த இரண்டும் ஒன்றே இவை இரண்டும் ஒன்றே இப்போது நீங்கள் D ca பற்றி நினைக்கும் போது அது அதாவது இங்கே அது ஒரு D ca சரியான ஒரு c ac D ca என்றால் அது இப்படி இருக்கும் இப்போது நீங்கள் உங்கள் D ca ஐ சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே அந்த விஷயத்தில் உங்கள் D ca மூலதனம் D ca என்பது சரி என்று பார்க்க சமமாக இருக்கும் எனவே முதலில் நான் உங்கள் dac dac ஐ சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு உங்கள் d ஐ நீங்கள் அழைப்பது c dac பின்னர் உங்கள் d அது போகும் போது இங்கே பார்க்கவும் dca மற்றும் அடுத்தது உங்களுடையது a 2 a 2 dac பின்னர் dac பின்னர் dca அதே விஷயம் மற்றும் உங்கள் dca எனவே அந்த விஷயத்தில் உங்கள் அதே விஷயம் உங்கள் 2 D d a c 2 D ஆக இருக்கும் பின்னர் dca dca ca d எங்கே சென்றது ca அதுவும் d1 ஆகும் மேலும் இது 2 D சக்திக்கு 1 ஆல் 4 க்கு சக்தி 1 க்கு 4 ஆகும் எனவே இறுதியில் அது 2 D முதல் D 1 வரை அதிகாரத்தின் பாதி வரை இருக்கும் எனவே இங்கேயும் அது 2 D d 1 பவர் பாதியில் சரியாக வருகிறது அதாவது இந்த வழியில் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக கணக்கிடும் போது D ab D bc D ca எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது 2 கட்டங்களில் ஒரு கண்டக்டர் இருந்தால் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே இறுதியில் D ca ஆனது 2 D d 1 ஆக இருக்கும் பாதி சரி எனவே D ab D bc D ca என்பது எல்லா வெளிப்பாடும் நீங்கள் ஈகுவேஷனில் 71 போடவும் எனவே இந்த வழக்கில் நீங்கள் வைத்தால் D eq சமமாக D D d 2 சரிஇருக்கும் அதை பாதி சக்தியாக 2 2 D capital D d 1 பாதி முழு சக்தியாக மாறும் 1 ன் மீது 3 எனவே எளிமைப்படுத்திய பின் D eq 2 க்கு 1 சக்தி 1 பை 6 D D ஆனது அதிகாரத்தின் பாதிக்கு d2 பின்னர் d2 சக்திக்கு மூன்றில் ஒரு பங்கு மற்றும் d1 க்கு சக்தி 1 6 இது சமன்பாடு 72 சரி எனவே எனவே அனைத்து சுழற்சிகள் மட்டுமே அனைத்து சுழற்சிகளிலும் கடத்தி உண்மையில் தங்கள் நிலையை மாற்றும் எனவே D 2 மற்ற 2 பிரிவுகளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இடமாற்றத்திற்குப் பிறகும் D eq மாறாது அது பிரிவு 1 ஐப் போலவே இருக்கும் எனவே பிரிவு 2 Deq மற்றும் பிரிவு 3 Deq ஆகியவை அப்படியே இருக்கும் இப்போது இதற்குப் பிறகு சமமான GMD D s ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே D கள் சமமாக D sb சுய GMD என கொடுக்கலாம் கட்டம் b மற்றும் D sc என்பது சுய GMD கட்டம் c க்கு சக்தி மூன்றில் ஒரு பங்கு சமன்பாடு 73 எனவே நான் இங்கே கட்டம் a க்கு எழுதியுள்ளேன் D sa செச்ஷன் 1ல் கட்டம் a சுய GMDக்கு சமம் அதாவது அந்த கண்டக்டர்கள் எ மற்றும் எ ஆகும் எனவே அந்த வழக்கில் D sa நீங்கள் இதைப் பார்த்தால் சரி இதை நீங்கள் சரியாகப் பார்த்தால் அது உங்களுக்கு மட்டுமே கட்டம் எனவே அந்த விஷயத்தில் ஒருவர் வருவார் அதாவது நீங்கள் இப்படி எழுதினால் D sa என்றால் நீங்கள் இப்படி எழுதினால் அதனால் நான் இதை இந்த வழியில் போடுவேன் D என்று சொல்லுங்கள் பிறகு daa உங்கள் daaவுக்குள் உங்கள் daa வுக்குள் daa daa இந்த வழியில் daa வை d உங்கள் a da க்கு 1 முதல் 4 அதிகாரத்திற்கு வைத்தது இப்போது இந்த கடத்திகள் இந்த அனைத்து கட்டங்களையும் கருதி அவர்களிடம் ஒரே ஆரம் உள்ளது அதே ஆரம் உள்ளது அதாவது daa என்பது உங்கள் r சரியாக daa ஆக இருக்கும் d a to a அது உங்கள் d3 பிறகு daa daa ஆகும் d3 and மறுபடியும் daa அதாவது மீண்டும் r சக்தி 1 க்கு 4 அதாவது இது r r என்றால் r சதுரம் மற்றும் d3 d3 d3 சதுரம் அதாவது இது உண்மையில் சக்தி பாதிக்கு rd3 ஆக மாறும் எனவே இந்த வழியில் நீங்கள் உங்கள் சுய ஜிஎம்டி கட்டத்தை கண்டுபிடிப்பீர்கள் இதேபோல் கட்டம் b க்கு அதே விஷயம் rDF1 சக்தி பாதியாக வரும் அதேபோல் D sc ஐ இதே வழியில் நாம் காணும் போது அது உங்கள் rd3 ஆகிவிடும் 4 சாத்தியங்கள் அனைத்தும் வரும் ஆனால் அது r ஆக மாறும் சதுரம் d3 சதுரம் எனவே இறுதியில் rDF3 அதிகாரத்தின் பாதிக்கு எனவே D sa D sb மற்றும் D sc இவை அனைத்தும் 3 சுய GMD தான் உங்களுக்கு சரியாக கிடைத்துள்ளன பின்னர் அந்த வெளிப்பாடு D கள் அதற்கு சமம் என்று நீங்கள் மாற்றுகிறீர்கள் இந்த வெளிப்பாடு சமன்பாட்டில் நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் D sa D sb மற்றும் D sc மூன்றில் ஒரு பங்கு சக்திக்கு இங்கே நீங்கள் மாற்று நீங்கள் மாற்றினால் இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெறுவீர்கள் D கள் எல்லாவற்றையும் மூன்றில் ஒரு பங்கு சக்திக்கு எழுதுவதற்கு சமம் பின்னர் எளிமைப்படுத்துங்கள் எனவே D கள் சக்தி பாதிக்கு சமம் பின்னர் d1 க்கு சக்தி 1 க்கு 6 க்கு மேல் மற்றும் d3 க்கு சக்தி 1 க்கு மூன்றில் இது சமன்பாடு 74 D கள் ஒவ்வொரு இடமாற்ற சுழற்சியிலும் அப்படியே இருக்கும் ஏனெனில் அந்த நிலை மாற்றம் ஆனால் D களின் வலது D m மற்றும் D களின் எந்த மாற்றமும் இருக்காது அதனால் மற்ற சுழற்சியில் மாற்றம் இருக்காது அதனால் இடமாற்ற சுழற்சியில் எனவே அது அப்படியே இருக்கும் எனவே மற்ற 2 சுழற்சிகளுக்கு உங்கள் D m மற்றும் D களை நீங்கள் கணக்கிட தேவையில்லை எனவே ஒருமுறை நீங்கள் D m மற்றும் D களைப் பெற்றீர்கள் என்றால் அதன் பிறகு ஒரு கட்டத்திற்குத் தூண்டல் என்பது உங்களுக்குத் தெரிந்த சூத்திரம் L என்பது 0 4605 log D eq D eq மீது D s மில்லிஹென்ரிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு சமம் எனவே D eq மற்றும் D s நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் அது ஒரு கிலோமீட்டருக்கு மில்லிஹென்ரியாக இருக்கும் சரி எனவே எளிமைப்படுத்தியதும் அது 0 4605 பதிவு 2 க்கு சக்தி 1 க்கு 6 க்கு பிறகு டிக்கு முழுதும் மின்சாரம் பாதிக்கு d2 க்கு மேல் d3 க்கு ஒரு கிலோ மீட்டருக்கு மூன்றில் ஒரு மில்லிஹென்ரி மேலும் எளிமைப்படுத்தல் 0 4605 லாக் 2 அதிகாரத்திற்கு மூன்றில் ஒரு பங்கு D முதல் ஆர் வரை டி 2 வரை டி 3 முழு சக்தி 2 க்கு மூன்றில் ஒரு பங்கு பின்னர் ஒட்டுமொத்தமாக மீண்டும் மீண்டும் மின்சாரம் எனவே இது log எனவே இந்த பாதி இந்த பக்கம் சரியாக வரும் எனவே பாதி அடைப்புக்குறிக்குள் 0 4605 log 2 க்கு மூன்றில் ஒரு பங்கு சக்திக்கு மேல் டி மற்றும் 0 4605 log d2 க்கு மேல் d3 க்கு மூன்றில் இரண்டு கிலோமீட்டருக்கு சக்தி மூன்றில் ஒரு மில்லிஹென்ரி எனவே இது மீண்டும் சமம் என எழுதலாம் எல் என்பது பாதிக்குள் சமமாக இருக்கும் அதாவது இந்த பகுதி Ls வலது பாதி இந்த பகுதி Ls Ls 0 4605 log 2 க்கு சமம் அதிகாரத்திற்கு மூன்றில் ஒரு பங்கு மூலதனம் D க்கு r 0 4605 பதிவாக இரு பின்னர் அது d3 ஆல் d2 ஆக இருக்கும் ஏனெனில் இந்த கழித்தல் அடையாளம் இங்கே உள்ளது எனவே இது ஒரு கிலோமீட்டருக்கு மூன்றில் இரண்டு பங்கு மில்லிஹென்ரிக்கு d2 ஆல் d2 ஆக இருக்கும்